கொத்தை ஆய்வு செய்வதிலிருந்து இரண்டாவது பகுதியை தொடங்குவோம் குறிப்பாக அதன் உட்கூறுகளை மற்றும் ஒரு கட்டமைப்பு அச்சுக்கலையாக கொத்து ஒட்டுமொத்த வலிமை மற்றும் செயல்திறனுக்கு கூறுகளின் பண்புகள் என்ன என்பதைப் புரிந்துகொண்டு கொத்து கூறுகளின் குறிப்பிட்ட அம்சங்களை பொறியியல் தன்மைகளை நாங்கள் ஆராய்வோம் நீங்கள் ஒரு கூட்டத்தைப் பார்க்கும்போது இது கொத்து அலகு மற்றும் மோர்ட்டார் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெவ்வேறு செயல்கள் சுருக்கம் வளைத்தல் ஆகியவற்றின் கீழ் இந்த வகையான அமைப்பின் தன்மை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது எனவே நெகிழ்வு சுருக்கம் நெகிழ்வு இழுவிசை வெட்டு மற்றும் சுருக்கத்தின் கலவை எனவே கொத்து வேலைகளின் ஒட்டுமொத்த இயந்திர தன்மையை கூறுகள் எவ்வாறு தீர்மானிக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்ள இந்தப் பிரிவு அடிப்படையில் முயற்சிக்கிறது கடந்த வாரத்தில் பல்வேறு வகையான உட்கூறுகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு சுருக்கமாக உள்ளது சாத்தியமான பல்வேறு வகையான அலகுகளைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் சுடப்பட்ட களிமண் அலகுகளை வைத்திருக்கலாம் நீங்கள் கான்கிரீட் அலகுகளை வைத்திருக்கலாம் மற்றும் கட்டமைப்பு கொத்துகளைப் பொருத்தவரை இவையே பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன நிச்சயமாக உங்களிடம் மற்ற வகைகள் உள்ளன மற்றும் அந்த பட்டியல் முழுமையானது அல்ல நீங்கள் கல் கொத்து அலகுகளை வைத்திருக்கலாம் வெயிலில் உலர்த்தப்பட்ட சுருக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட எர்த் தொகுதிகளை வைத்திருக்கலாம் ஒரு முழு ஸ்பெக்ட்ரம் உள்ளது மற்றும் முந்தைய வகுப்புகளில் அவற்றில் சிலவற்றை நாம் பார்த்தோம் எனவே கொத்து வடிவமைப்பைப் பொருத்தவரை நெருப்பினால் சுடப்பட்ட களிமண் செங்கற்களைப் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம் வெற்று அல்லது திடமான மற்றும் கான்கிரீட் தொகுதிகள் பொதுவாக வெற்று கான்கிரீட் தொகுதிகள் அவற்றில் வலுவூட்டலை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பைண்டர் தேவை நாங்கள் குறிப்பிடும் படுக்கை இணைப்பு மோர்டராக உங்களுக்கு தேவை நாங்கள் மோர்டரை ஒரு ரெண்டர் உறுப்பாகப் பார்க்கவில்லை இது பிளாஸ்டர் ஆனால் இன்னும் அதிகமாக படுக்கையாகப் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாக இணைப்பு மோர்ட்டார் அல்லது தலை இணைப்பு மோர்ட்டார் எனப்படும் எனவே பைண்டர் என்பது மணல் கலவையாகும் நான் சொன்னது போல் சுண்ணாம்பு கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று ஆனால் முதன்மையாக எங்கள் கவனம் பைண்டராக சிமெண்ட் மீது உள்ளது மற்றும் நிச்சயமாக மணல் சிமெண்ட் மற்றும் தண்ணீர் ஒன்றாக சிமெண்ட் மோர்ட்டாரை கொடுக்கிறது இது கொத்து இயற்றும் மற்றொரு கட்டமைப்பு பொருள் ஆகும் பின்னர் நீங்கள் வரையறுக்கப்பட்ட கொத்து அல்லது வலுவூட்டப்பட்ட கொத்துகளைக் கையாளும் போது அறிமுகப்படுத்தப்படும் மற்ற இரண்டு கூறுகள் உங்களிடம் உள்ளன அதுவே வலுவூட்டல் ஆகும் தனிமைப்படுத்தலாம் அல்லது இரண்டையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம் வலுவூட்டலின் தன்மைகள் அறியப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் வலுவூட்டலின் போது வலுவூட்டல் பாதுகாப்பு வேண்டும் மற்றும் வலுவூட்டலில்லிருந்து கட்டமைப்பு கொத்து வெட்டு பரிமாற்ற ஒரு முறை வேண்டும் எனவே இது பொதுவாக க்ரூட்களில் உட்பொதிக்கப்படுகிறது மேலும் எஃகு வலுவூட்டலுக்கு தேவையான அரிப்பு பாதுகாப்பையும் வழங்குகிறது எனவே கூழ்மப்பிரிப்பு தன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களிடம் ஒரு பொருளான கூழ் உள்ளது அதற்குள் வலுவூட்டல் அமர்ந்திருக்கிறது பின்னர் உங்களிடம் செங்கல் உள்ளது செங்கல் அலகு அல்லது கான்கிரீட் அலகு மற்றொரு பொருளான மோர்ட்டார் ஒரு கட்டமைப்புப் பொருளைப் பொறுத்தமட்டில் இது உண்மையில் கொத்து அலகு மற்றும் மோர்ட்டார் எஃகு வலுவூட்டல் மற்றும் கொத்து வரையிலான மூன்று வெவ்வேறு பொருட்களான க்ரூட்ஆகியவற்றின் அசெம்பிளி ஆகும் மிக சுருக்கமாக உற்பத்தி செயல்முறையை ஆராய்வது பயனுள்ளது இது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மக்களைக் கொண்ட ஒரு தொழில் குறிப்பாக நம் நாட்டில் இது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு துறை அல்ல ஆனால் கட்டமைப்பைப் பயன்படுத்துவதில் வலிமை மற்றும் ஆயுள் எவ்வாறு பாதிக்கப்படலாம் என்பதைப் பற்றிய ஒரு யோசனையை வழங்கக்கூடிய மிகச் சில அம்சங்களில் கவனம் செலுத்துவோம் எனவே மூலப்பொருட்கள் உங்களுக்குத் தெரியும் களிமண் என்பது களிமண் செங்கல் அலகுகளை உருவாக்கும் பொருள் பெரும்பாலும் நாம் மேற்பரப்பில் களிமண்ணைப் பயன்படுத்துகிறோம் இப்போது பயனற்ற நோக்கங்களுக்காக சுடப்பட்ட களிமண் செங்கற்களின் வழக்கமான பயன்பாடு கட்டுமானத்திற்காக உள்ளது வழக்கமான கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்காக உலைகளுக்குள் இந்த பொருட்களைப் பயன்படுத்தும் போது சிறந்த குணங்கள் காரணமாக உலைகளுக்கு கூட சுடப்பட்ட களிமண் செங்கற்களை உலைகளுக்குப் பயன்படுத்துகிறீர்கள் இதற்கு நீங்கள் அடிப்படையில் குறைந்த அசுத்தங்கள் கொண்ட ஆழமான வைப்புகளிலிருந்து வரும் களிமண்ணை எடுக்க வேண்டும் பெரும்பாலும் மேற்பரப்பு களிமண்ணில் அதிக அளவு அசுத்தங்கள் இருக்கும் அதேசமயம் ரிஃப்ராக்டரி நோக்கங்களுக்காக நீங்கள் நெருப்பினால் சுடப்பட்ட களிமணை பயன்படுத்துகிறீர்கள் மேலும் அவை பொதுவாக ஆழத்தில் வெட்டப்படுகின்றன இந்த வேதியியல் கலவை மண்ணிலிருந்து பெறப்பட்டது எனவே இது முதன்மையாக சிலிக்கா மற்றும் அலுமினா சேர்மங்களால் ஆனது உங்களிடம் குறிப்பிடத்தக்க அளவில் ஆக்சைடுகள் வெவ்வேறு உலோக ஆக்சைடுகள் உள்ளன ஆனால் இவை அசுத்தங்களாகக் காணப்படுகின்றன மேலும் இந்த அசுத்தங்கள் உங்களிடம் இருக்கும்போது பொதுவாக ஃப்ளக்ஸ் ஆக செயல்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே எரிக்கும்போது களிமண் செங்கற்களை சுடும்போது இந்த உலோக ஆக்சைடுகளின் இருப்பு ஒரு ஃப்ளக்ஸ் ஆக பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் ஒரு வலுவான இறுதி தயாரிப்பை உருவாக்க உதவுகிறது நிச்சயமாக இந்த அசுத்தங்களின் விகிதத்தைப் பொறுத்து செங்கல் கூட மாறுபடும் ஆனால் பொதுவாக நாம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆகியவை ஆக்சைடு வடிவங்களில் உள்ள அசுத்தங்கள் என்று பேசுகிறோம் வெவ்வேறு உற்பத்தி செயல்முறைகள் உள்ளன ஆனால் பொதுவாக களிமண்ணில் இருக்கும் ஈரப்பதம் காரணமாக செயல்முறைகள் களிமண் உள்ளடக்கத்தில் வேறுபடுகின்றன பரவலாக அவை களிமண்ணில் இருக்கும் ஈரப்பதத்தின் அளவை அறியும் செயல்முறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன இந்த களிமண் கொத்து அலகுகளை உருவாக்கும் வரை பணிப்பாய்வு களிமண்ணை மூலப்பொருட்களை அரைக்க வேண்டும் அதை ஒரு பக் மில் மூலம் எடுத்துச் செல்ல வேண்டும் பொதுவாக இது பயன்படுத்தப்படும் களிமண்ணின் ஒரு ஆதாரம் அல்ல களிமண்ணைக் கலக்கும் போக்கு உள்ளது உங்களிடம் வெவ்வேறு ஆதாரங்கள் உள்ளன பின்னர் நல்ல விகிதத்தையும் நல்ல வெளியீட்டுகளையும் பெற நீங்கள் அதை கலக்கிறீர்கள் எனவே உங்களிடம் ஒரு மிக்சர் உள்ளது அது இந்த களிமண்ணை நன்றாகக் கலந்து அது தண்ணீருடன் ஒரு கலவையாக ஆனவுடன் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் மற்றும் வெளியேற்றுவது ஒரு முறை மற்றொரு முறை மோல்டிங் ஆகும் உங்களிடம் இந்த எக்ஸ்ட்ரூடர்கள் உள்ளன அவை களிமண் வெளியே வரும்போது கீற்றுகளை உருவாக்கும் அல்லது நீங்கள் அவற்றை வடிவமைத்து அவற்றை சுடலாம் எனவே அவை ஒரு எக்ஸ்ட்ரூடரிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் இவற்றை வெட்டி கம்பி வெட்டப்பட்ட செங்கற்களாகப் பயன்படுத்துங்கள் அல்லது இந்த செங்கற்களை நீங்கள் சுடலாம் மேலும் இந்த செங்கற்களை நீங்கள் சுடும்போது வழக்கமான வெப்பநிலை 900 டிகிரி சென்டிகிரேட் முதல் சுமார் 1200 1300 சென்டிகிரேட் வரை இருக்கும் எனவே நான் சொன்னது போல் பிசைந்த களிமண்ணில் உள்ள ஈரப்பதத்தைப் பொறுத்து தண்ணீருடன் வெவ்வேறு செயல்முறைகள் உள்ளன கடினமான சேற்று செயல்முறையானது விறைப்பான என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும் இதன் பொருள் ஈரப்பதம் குறைந்த பக்கத்தில் உள்ளது செங்கற்களை உற்பத்தி செய்வதற்கு பொதுவாக வெளியேற்றும் முறையைப் பயன்படுத்துகிறது எனவே இது ஒரு வெற்றிட அறைக்குள் எடுத்துச் செல்லப்படுகிறது நிச்சயமாக களிமண்ணின் பிசைதல் செயல்முறை அடைபட்ட காற்றை அறிமுகப்படுத்துகிறது இந்த அடைபட்ட காற்று அகற்றப்பட்டு செங்கல் அலகுகளில் துளைகள் உருவாகவும் உதவுகிறது பின்னர் இவையும் ஒரு செவ்வக டையில் வைக்கப்பட்டு அதிக அழுத்தத்தில் பொருள் அடர்த்தியாகிறது தேவைப்பட்டால் துளைகள் உருவாக்கப்பட்டன அல்லது உங்களிடம் உள்ளன நீங்கள் பிளவுகளை உருவாக்க விரும்பினால் குறிப்பாக நீங்கள் வெற்று சுடப்பட்ட களிமண் செங்கற்களை வைத்திருக்கும் போது தொகுதிகள் மற்றும் பலவற்றில் பகிர்வுகளை உருவாக்கக்கூடிய பாலங்களை நீங்கள் வைத்திருக்கலாம் எனவே டைக்குள்ளேயே செய்யப்படும் அனைத்தும் பின்னர் வெட்டப்பட்டு தேவையான கரடுமுரடான அல்லது பிளவுகளுடன் வெளியேற்றப்பட்ட ஈரமான களிமண்ணைப் பெற்றவுடன் அது எரிக்கும் செயல்முறைக்கு தயாராக உள்ளது ஆம் இது பொதுவாக தொழில்துறை அமைப்பில் அல்லது அமைப்புசாரா துறைகளில் பின்பற்றப்படும் செயல்முறையா என்பதுதான் உங்கள் கேள்வி செங்கற்களை உருவாக்கி பின்னர் அவற்றை வெட்டுவதற்கான செயல்முறையாக நீங்கள் வெளியேற்றும் இந்த வகையான செயல்முறை கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் பொதுவாக தொழில்மயமாக்கப்படுகின்றன அமைப்புசாரா துறையினர் அச்சுகளையும் வார்ப்பு செங்கற்களையும் பயன்படுத்துகின்றனர் எனவே இது அமைப்புசாரா துறையை விட தொழில்துறை அமைப்பிற்குள் அதிகமாக இருக்கும் ஈரப்பதத்தை கருத்தில் கொண்டால் மென்மையான சேறு செயல்முறை என்பது 20 முதல் 30 சதவிகிதம் ஈரப்பதத்துடன் பொருளின் உலர்ந்த எடையைப் பொறுத்து நீங்கள் வெளியேற்றும் செயல்முறையை இனி பயன்படுத்த முடியாது உங்களிடம் மென்மையான களிமண் இருப்பதால் நீங்கள் வெளியேற்றும் செயல்முறையைப் பயன்படுத்தினால் அது சிதைந்துவிடும் எனவே செங்கற்களில் இந்த அளவு ஈரப்பதத்தைப் பயன்படுத்தும்போது செங்கற்களை அழுத்தவும் இங்குதான் நாம் வார்ப்பை பற்றி பேசுகிறோம் இவை கையால் வார்க்கப்பட்ட களிமண் ஒரு அச்சுக்குள் நிரம்பிய பின்னர் நீங்கள் வெயிலில் உலர்த்திய பின்னர் சுட தயாராக இருக்கும் செங்கல் கிடைக்கும் எனவே அமைப்புசாரா துறையினர் செங்கற்களைத் தாங்களே தயார் செய்ய பொதுவாக இதைத்தான் பயன்படுத்துவார்கள் முந்தைய இரண்டு செயல்முறைகளை விட ஈரப்பதம் மிகக் குறைவாக இருக்கும் சூழ்நிலைகளில் குறிப்பாக தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் உள்ள பகுதிகளில் உலர் அழுத்த செயல்முறை என குறிப்பிடப்படும் செயல்முறைகளை நீங்கள் செய்யலாம் மேலும் இவை மிகவும் கடினமான களிமண் மற்றும் இங்கே நாம் ஈரப்பதம் உள்ள பொருளின் உலர்ந்த எடையில் 10 சதவீதத்திற்கும் குறைவாகவே பேசுகிறோம் எனவே இந்த இரண்டு செயல்முறைகளும் நாம் பார்த்துக்கொண்டிருந்த முதல் செயல்முறைக்கு எதிராக முதலாவது வெளியேற்றும் செயல்முறையைப் பயன்படுத்துகிறது செங்கற்கள் வெளியேற்றப்பட்டு வெட்டப்படுகின்றன எனவே நீங்கள் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்களைப் பெறுவீர்கள் இந்த இரண்டு செயல்முறைகளும் நீங்கள் செங்கற்களை வடிவமைக்க வேண்டிய செயல்முறைகள் எனவே இவை அச்சுகளின் பயன்பாட்டை அடிப்படையாகக் கொண்டவை மற்றும் அவை உண்மையில் அழுத்தப்பட்ட செங்கற்கள் தான் எனவே நீங்கள் பெறக்கூடிய இந்த வகையான செங்கற்களை நாங்கள் பார்த்தோம் ஃப்ராகுடன் ஒன்று நீங்கள் அதை அச்சுடன் தயாரிக்கும்போது பொறிக்கப்படலாம் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் பொதுவாக இந்த வகையான ஃப்ராக் இல்லாமல் இருக்கும் எனவே களிமண்ணில் உள்ள ஈரப்பதம் செங்கலின் உற்பத்தி செயல்முறையின் வகையை தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் மீண்டும் காண்கிறீர்கள் எனவே ஒருமுறை மூன்று சந்தர்ப்பங்களிலும் செங்கல் தயாரானதும் ஈரமான செங்கல் தயாரானதும் நீங்கள் செங்கல்லை சுட வேண்டும் எரியும் கட்டத்தில் இது கொத்து செங்கல் கொத்து எரித்தல் செயல்முறைக்கு வலிமை அளிக்கிறது உடனே அதை அடுப்பில் வைப்பதற்கு முன் அதை உலர விடவும் இது வெயிலில் உலர்த்தப்படுகிறது எனவே அது இருக்கும் அதிகப்படியான ஈரப்பதத்தை இங்கே இழக்கிறது இந்த அதிகப்படியான ஈரப்பதம் உண்மையில் களிமண்ணை விட்டு வெளியேற வேண்டும் நீங்கள் அதை அடுப்பில் வைத்தால் அது நீராவியாக மாறும் மற்றும் செங்கலின் வலிமையைப் பெறுவதில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்குகிறது எனவே இது வெயிலில் உலர்த்தப்பட்ட பின்னர் நீங்கள் அதை சூளைக்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் சொன்னது போல் நாங்கள் 900 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல் வெப்பநிலையைப் பற்றி பேசுகிறோம் நிச்சயமாக பல்வேறு வகையான களிமண்களைப் பொறுத்து வெப்பநிலை 900 டிகிரி முதல் 1300 டிகிரி சென்டிகிரேடு வரை கட்டுப்படுத்தப்படுகிறது இருப்பினும் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த வரிசையின் வெப்பநிலைக்கு நீங்கள் களிமண்ணை எடுத்துச் செல்லும்போது அது விட்ரிஃபிகேஷன் எனப்படும் செயல்முறைக்கு உட்படுகிறது மற்றும் அந்த விட்ரிஃபிகேஷன் செயல்முறை இது ஒரு பீங்கான் இணைவு செயல்முறை ஆகும் இதுவே கொத்துக்கு வலிமை மற்றும் நீடித்த தன்மையை அளிக்கிறது இப்போது விட்ரிஃபிகேஷன் என்ற வார்த்தை கண்ணாடியில் இருந்து வந்தது அதாவது சிலிக்காக்கள் மற்றும் மெட்டாலிக் ஆக்சைடுகள் இருப்பதால் சிலிக்கா கலவைகளின் இணைவு செயல்முறை உள்ளது மேலும் இது கண்ணாடி உருவாக்கம் போன்றது அதுதான் உண்மையில் களிமண்ணுக்கும் களிமண் செங்கற்களுக்கும் வலிமையை தருகிறது இப்போது விட்ரிஃபிகேஷன் செயல்முறை ஒரே மாதிரியாக நடக்கவில்லை என்றால் நீங்கள் தரமற்ற செங்கற்களை வைத்திருக்கலாம் செங்கற்கள் உடையக்கூடிய அல்லது சீரான பலம் இல்லாத செங்கற்களைக் கொண்டிருக்கலாம் அதனால்தான் செங்கற்களை ஒரே மாதிரியாக சுடுவது மிகவும் முக்கியம் ஒரே மாதிரியான நிறம் இல்லாத செங்கற்களைப் பார்த்திருக்கிறீர்களா ஒரு பக்கம் கருப்பு மறுபுறம் சிவப்பு கலந்த பழுப்பு அதாவது சீரற்ற சுடுதல் காரணமாக நிறம் சரியாக இருக்காது எனவே சூளையில் உள்ள அனைத்து செங்கற்களும் ஒரே அளவிலான வெப்பநிலைக்கு வெளிப்படுவதை உறுதிசெய்வதற்கான முழு செயல்முறையும் அதே நேரத்தில் செயல்முறையின் மிக முக்கியமான பகுதியாகும் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள சூளைகள் மற்றும் முழுமையான தொழில்துறை செயல்முறையின் பாகமாக இல்லாத சூளைகள் உங்களிடம் இருக்கும் போது நீங்கள் மிகவும் முறைசாரா முறையில் சுடுதல் நடத்துகிறீர்கள் செங்கற்களின் ஒரு பகுதி சரியாக சுடப்படுவதையும் ஒரு பகுதி தேவையானதை விட அதிகமாகவும் ஒரு பகுதி தேவையானதை விட குறைவாகவும் சுடப்படுவதை உறுதிசெய்ய சூட்டின் போது காற்று போதுமானது சூடுதல் முடிந்ததும் நீங்கள் உடனடியாக அதைப் பயன்படுத்த முடியாது இவை சூலையிலிருந்து வெளியே வருகின்றன அவை இயற்கையாகவே குளிர்விக்க விடப்படுகின்றன அவை இயற்கையாகவே குளிர்ச்சியடைகின்றன அவை உலர்ந்த நிலையில் சூளையிலிருந்து வெளியே வருகின்றன அதாவது ஈரப்பதம் இல்லை அது சூளைக்குள் மணிக்கணக்கில் ஒன்றாக இருக்கும் இது இப்போது உலர்ந்த நிலையில் வெளியே வருகிறது ஆனால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் உள்ளது எனவே செங்கற்கள் வளிமண்டலத்திலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சத் தொடங்குகின்றன நீங்கள் செங்கலைச் செய்ய அனுமதிக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக செங்கலைப் பயன்படுத்தினால் உங்கள் கட்டுமானத்தில் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும் எனவே இந்த நிகழ்வு ஈரப்பதம் விரிவாக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது நீங்கள் வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தை வெளிப்படுத்தும் போது அது ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு விரிவடையும் எனவே ஈரப்பதம் விரிவாக்கம் ஒரு இன்றியமையாத நிகழ்வு மற்றும் இது நிகழ நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் இப்போது கொத்துகளின் தன்மைகளின் அடிப்படையில் சில பண்புகளை ஆய்வு செய்யப் போகிறோம் ஆனால் குறிப்பாக ஒட்டுமொத்த வடிவம் மற்றும் பரிமாண பொறுத்தல் போன்ற அம்சங்களைப் புரிந்துகொள்வது அவசியம் நல்ல தரமான கட்டுமானத்திற்கு முக்கியமாகும் பரிமாண பொறுத்தலைப் பற்றி நாம் பேசும்போது இந்த செங்கற்கள் ஒரு முழுமையான தொழில்மயமாக்கப்பட்ட செயல்முறையிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் தயாரிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட சீரான தன்மையை எதிர்பார்க்கலாம் ஆனால் இவை கையால் செய்யப்பட்ட மோல்டிங் செயல்முறைகளிலிருந்து வந்தால் இந்த மோல்டிங் செயல்முறையின் தயாரிப்புகளுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருக்கும் ஒரு செங்கலில் இருந்து மற்றொரு செங்கல்லுக்கு எவ்வளவு மாறுபாடுகள் அனுமதிக்கப்படுகின்றன என்பதை குறியீடுகள் அனுமதிக்கும் வரம்புகள் உள்ளன எனவே நீங்கள் செங்கற்களை சிதைத்திருந்தால் செங்கற்கள் அவற்றின் வடிவங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளைக் கொண்டிருந்தால் நீங்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அளவு மோர்டாரைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் இது நல்லதல்ல ஏனென்றால் கொத்து கட்டுமானம் மிகவும் பலவீனமாக உள்ளதாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த சீரான தன்மை இழக்கப்படுகிறது நிச்சயமாக ஆர்வத்தின் பொறியியல் பண்புகள் சுருக்க வலிமையிலிருந்து நெகிழ்வு வலிமை நெகிழ்வு இழுவிசை வலிமை மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி கொத்து சிதைவு பண்புகள் ஆகியவற்றிற்கு மாறுபடும் மற்றும் ஆயுள் பாதிக்கும் மற்ற அம்சங்கள் என்னவெனில் செங்கலில் உள்ள ஈரப்பதம் நீர் உறிஞ்சுதல் பண்புகள் அளவு மாற்றங்கள் எஃப்லோரஸன்ஸ் பிற நீடித்த அம்சங்கள் சிராய்ப்பு எதிர்ப்பு உதாரணமாக நீங்கள் அதை தீ தடுப்பு மற்றும் ஒலி பண்புகளுக்கு பயன்படுத்தினால் கொத்து வலிமைக்கு அலகு எவ்வாறு பங்களிக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள அவற்றில் சிலவற்றை நாங்கள் ஆராய்வோம் வடிவவியலின் பங்கு கருத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சமாகும் எனவே இங்கே அலகு ஒரு திடமான அலகாக இருக்கலாம் அது சில கோர்கள் கொண்ட ஒரு அலகு என்று ஆய்வு செய்தோம் இவை கோர்ட் யூனிட்கள் என்று அழைக்கப்படுகின்றன சில அளவு துளைகள் மற்றும் அது வெற்று செங்கல் கட்டுமானமாக இருக்கலாம் அது வெற்று செங்கல்லாக இருக்கலாம் நீங்கள் கட்டும் சுவரின் கட்டமைப்பு இயக்கவியலைப் பொருத்தவரை இவை எவ்வாறு வேறுபடும் வரையறையின்படி அலகு 75 சதவீதத்திற்கும் அதிகமான திடமான குறுக்குவெட்டைக் கொண்டிருந்தால் நீங்கள் உருவாக்கும் துளை 25 சதவிகிதம் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அவற்றை நீங்கள் பொதுவாக திட அலகுகள் என்று குறிப்பிடுகிறீர்கள் இது முரண்பாடாகத் தோன்றலாம் திடமான அலகு நூறு சதவீதம் திடமானது 25 சதவீத வெற்றிடங்களைக் கொண்ட ஒரு அலகை நான் ஏன் திடமான அலகு என்று அழைக்கிறேன் இதற்குப் பின்னால் உள்ள பகுத்தறிவை ஆராய்வது சுவாரஸ்யமானது மேலும் நீங்கள் குறுக்குவெட்டு பகுதியைப் பார்த்தால் பின்னால் உள்ள பகுத்தறிவு நேரடியாக வராது எனவே நீங்கள் ஆய்வு செய்தால் துளையிடப்பட்ட அலகுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த துளையிடப்பட்ட அலகுகள் வெற்றிடங்களின் சதவீதம் 25 சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் நான் அதை இன்னும் திடமான அலகு என்று வகைப்படுத்துவேன் நான் அதை ஒரு திடமான அலகு என்று வகைப்படுத்தினால் கட்டமைப்பு வடிவமைப்பிற்கு குறுக்குவெட்டுப் பகுதியைப் பொருத்தவரை உங்கள் கணக்கீடுகளை நீங்கள் செய்ய ஒரு குறிப்பிட்ட வழி உள்ளது எனவே நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் அந்த செங்கலை எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு துளையிடப்பட்ட அலகு மற்றும் அது கோர்வையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நீங்கள் குறுக்குவெட்டின் பகுதியைப் பார்த்து மொத்தப் பகுதிக்கு நிகரப் பகுதியை ஆய்வு செய்தால் இந்த விஷயத்தில் அது 80 சதவிகிதம் வரிசையாக இருக்கும் எனவே இது சுமார் 80 சதவிகிதம் திடமானது எனவே திடப்பொருளின் சதவீதம் என்பது நிகரப் பகுதிக்கும் மொத்தப் பகுதிக்கும் இடையிலான விகிதமாக வரையறுக்கப்படுகிறது இப்போது இது எங்கு பாதிக்கும் அழுத்தத்தின் கீழ் அழுத்தங்கள் மாறுபடும் ஏனென்றால் மொத்த பரப்பளவை விட நிகர பகுதி குறைவாக உள்ளது மேலும் 80 சதவீதம் முதல் 100 சதவீதம் வரை வித்தியாசம் உள்ளது அது சிறியதல்ல நீங்கள் என்னுடன் உடன்படுவீர்கள் இருப்பினும் இந்த வகையான செங்கல் அலகின் வளைக்கும் பண்புகளை நீங்கள் ஆய்வு செய்தால் வளைக்கும் பண்புகளை வரையறுக்கும் ஒரு வடிவவியல் அளவுருவாக பகுதியின் இரண்டாவது தருணத்தை ஆய்வு செய்தால் சுமார் 25 சதவிகித வெற்றிடத்தை கொண்ட இந்த அலகு ஒரு திடமான அலகில் இருந்து மிகவும் வேறுபட்டதல்ல என்பதைக் குறிப்பிடும் மிகவும் அறிவுறுத்தலாகும் எனவே பகுதியின் இரண்டாவது கணத்தை ஆராய்ந்து நிகரப் பகுதியை மொத்தப் பகுதிக்கு எடுத்துச் சென்றால் நிகரப் பிரிவின் பரப்பளவின் இரண்டாவது கணம் மொத்தப் பிரிவின் பரப்பளவின் இரண்டாவது கணம் ஆகியவற்றைக் கணக்கிடலாம் விகிதம் 100 க்கு அருகில் உள்ளது அதாவது இந்த அலகுகள் உண்மையில் மிகவும் ஒத்ததாகவே செயல்படுகின்றன ஏனெனில் வடிவவியல் ஒப்பிடத்தக்கது ஒட்டுமொத்த வடிவவியல் திடமான அலகுடன் ஒப்பிடத்தக்கது எனவே வெற்றிடங்கள் 25 சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் அவற்றை திடமான அலகுகளாக வகைப்படுத்தலாம் குறுக்குவெட்டு பகுதிக்கு நீங்கள் சுருக்க அழுத்தங்களுக்கு நிகரப் பகுதியைப் பயன்படுத்துவீர்கள் ஆனால் வளைக்க நீங்கள் வடிவவியலைக் கணக்கிடும் விதத்தில் உண்மையில் எந்த மாற்றமும் இல்லை எனவே ஒருவர் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் இது இருப்பினும் நீங்கள் ஹாலோ பிளாக்குகளைக் கையாளும் போது அது கணிசமாக மாறிவிடும் மேலும் உங்கள் சுவரின் குறுக்குவெட்டு எவ்வளவு நிரப்பப்பட்டுள்ளது எவ்வளவு நிரப்பப்படாமல் உள்ளது என்பதை நீங்கள் கணக்கிட முடியும் அலகின் அமுக்கு வலிமை நமக்கு என்ன சொல்கிறது கொத்து வேலைகளின் அமுக்கு வலிமையை அது எவ்வாறு பாதிக்கிறது கொத்து கட்டுமானத்தின் ஆயுள் கொத்து கட்டுமானத்தின் சேவைத்திறன் அம்சங்கள் மற்றும் அலகு ஒட்டுமொத்த வலிமை ஆகியவை இந்த அளவுரு அழுத்த வலிமையுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அலகின் அமுக்கு வலிமையை அளந்தால் அல்லது அலகின் அழுத்த வலிமையை நீங்கள் அறிந்திருந்தால் அது பொருளின் மற்ற எல்லா குணங்களுடனும் இணைக்கப்பட்ட ஒரு அளவுருவாகும் இது சிறந்த அமுக்கு வலிமைக்காக அதன் நீடித்த தன்மையுடன் இணைக்கப்பட்டுள்ளது சிறந்த ஆயுள் சிறந்த அமுக்கு வலிமை சேவை நிலைமைகளின் போது சிறப்பாக செயல்படும் சிறந்த அமுக்கு வலிமை ஒட்டுமொத்த வலிமை சிறந்தது அதாவது உங்கள் இழுவிசை அதிகரிக்கும் உங்கள் நெகிழ்வு இழுவிசை வலிமை அதிகமாக இருக்கும் அலகுகளின் வெட்டு வலிமை அதிகமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு தரத்துடனும் எளிதில் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு அளவுரு சுருக்க வலிமை இரண்டும் யூனிட் நிலை மற்றும் கொத்து அசெம்பிளியின் மட்டத்தில் இதை மனதில் கொள்ளுங்கள் மேலும் இது ஒரு முக்கியமான தகவலாகும் முதன்மையாக நீங்கள் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களை மதிப்பீடு செய்யும் போது இந்த ஒரு தகவலை நீங்கள் பெற முடிந்தால் ஏற்கனவே உள்ள கட்டிடத்திற்கு எந்த தகவலும் இல்லாமல் இருப்பதை விட நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் நாங்கள் திரும்பி வருவோம் அந்த விஷயத்தை மீண்டும் பார்ப்போம் இருப்பினும் அலகின் அமுக்கு வலிமை ஒரு முக்கிய அம்சமாகும் அலகின் அமுக்கு வலிமையை எவ்வாறு சோதிப்பது இது ஃப்ளாட் வாரியாக சோதிக்கப்படுகிறது இப்போது ஃப்ளாட் வாரியாக என்றால் என்ன கட்டுமானத்தில் உண்மையில் செங்கல் பயன்படுத்தப்படும் விதம் இது தட்டையானது எனவே மிகப்பெரிய மேற்பரப்பு கீழே வைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அதை ஃப்ளாட் வாரியாக சோதிக்கிறீர்கள் இருப்பினும் ஒரு எச்சரிக்கை வார்த்தை வடிவமைப்பின் மூலம் நீங்கள் செங்கற்களை விளிம்பில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் செங்கற்களின் ஃப்ளாட் வாரியான வலிமையைப் பயன்படுத்த முடியாது எனவே நீங்கள் திட்டமிட வேண்டும் செங்கல் அலகு சுருக்க வலிமையை நீங்கள் மதிப்பிட வேண்டும் இருப்பினும் அது ஃப்ளாட் வாரியான வலிமையிலிருந்து கணிசமாக வேறுபடவில்லை நீங்கள் கட்டுமானத்தில் செங்கற்களை ஃப்ளாட் வாரியாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் அமுக்கு வலிமையை ஃப்ளாட் வாரியாக வரையறுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் செங்கற்களை விளிம்பில் அல்லது முடிவில் பயன்படுத்தினால் அந்த வடிவத்தில் உள்ள சுருக்க வலிமையை நீங்கள் நிச்சயமாக மதிப்பிடுவீர்கள் அது உண்மையில் இறுதிக் கட்டுப்பாடுகள் பற்றிய கேள்வி நிச்சயமாக கவலையை ஏற்படுத்துகிறது மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க ஆய்வு அமைப்பு உள்ளது இறுதிக் கட்டுப்பாடுகள் காரணமாக எழக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் அது நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் இறுதிக் கட்டுப்பாடுகள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் உயரத்துடன் கூடிய கட்டமைப்புப் பொருட்களுக்கு ஏற்றுதலின் அருகாமையில் ஒரு சிக்கல் உள்ளது இருப்பினும் இது குறித்த ஆராய்ச்சி நீங்கள் பயன்படுத்தும் கேப்பிங் வகையைப் பொறுத்து அதுவே அடுத்த விஷயமாகும் நீங்கள் ஃப்ளாட் ஐஸ் சோதனை செய்யும் போது செங்கல் அலகு மேல் மற்றும் கீழ் பகுதியில் பயன்படுத்தப்படும் கேப்பிங் பொருள் வகையைப் பொறுத்து கட்டுப்படுத்துதல் இறுதி அடைப்பு போன்றவற்றின் காரணமாக நீங்கள் வெவ்வேறு வரிசைகளை பெறலாம் ஆனால் நீங்கள் அதை அகற்ற முடியாது எனவே இந்த செங்கற்களை ஒரு யுனிவர்சல் டெஸ்டிங்க் மெஷினில் ஃப்ளாட் வாரியாக சோதிக்கும் போது உங்களிடம் இருக்கும் ஒரு இடைநிலை பொருள் இல்லையென்றால் செங்கல் பொருளின் மீது ஸ்டீல்ஹெட் பிளேடன் ஹெட் நேரடியாக தொடர்பு கொள்ளும் எனவே இது இறுதி சுமைகளில் ஏற்படும் பக்கவாட்டு வீக்கத்திற்கு அடைப்பு விளைவை ஏற்படுத்தும் நசுக்குவதன் மூலம் தோல்வி ஏற்படும் சுமை உண்மையில் செங்கல் அலகுக்கு ஏற்படுகிறது எனவே ஃப்ளாடனைக் கட்டுப்படுத்துவதன் விளைவு ஆராயப்பட்டது மற்றும் நீங்கள் எந்த வகையான முடிவைப் பெறலாம் என்பதைக் காணலாம் நீங்கள் கடினமான கேப்பிங்கைப் பயன்படுத்தலாம் அல்லது மென்மையான கேப்பிங்கைப் பயன்படுத்தலாம் இப்போது நாம் கேப்பிங்கைப் பயன்படுத்துவதற்கான காரணம் செங்கல் மேற்பரப்பு மேல் அல்லது கீழ் முற்றிலும் தட்டையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அதன் தட்டையானது முக்கியமானது ஆனால் உற்பத்தி செயல்முறை மேல் மற்றும் கீழ் மேற்பரப்பில் அலைகளை ஏற்படுத்தலாம் எனவே எஃகு தட்டிலிருந்து செங்கல் அலகுக்கு சுமை சீரான பரிமாற்றத்தை உறுதி செய்யும் ஒரு பொருளைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கடினமான கேப்பிங்கைப் பயன்படுத்தலாம் அல்லது மென்மையான கேப்பிங்கிற்குச் செல்லலாம் நாங்கள் சிமென்ட் பிளாஸ்டர் சிமென்ட் மோர்ட்டார் அல்லது கந்தகத்தைப் பயன்படுத்துகிறோம் உருகிய கந்தகம் இன்று பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது அல்லது ஜிப்சம் பிளாஸ்டரைப் பயன்படுத்துகிறீர்கள் அது கெட்டியாகும் வரை காத்திருந்து பின்னர் அதைச் சோதிக்கவும் ஆனால் நீங்கள் ஒட்டு பலகை போன்ற மென்மையான கேப்பிங்கைப் பயன்படுத்தலாம் மேலும் மென்மையான கேப்பிங்கிற்கும் கடினமான கேப்பிங்கிற்கும் இடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தைக் காணலாம் எனவே இங்கே இந்த எண்ணிக்கை வெவ்வேறு அளவு அலகுகளைக் காட்டுகிறது இது 150 மிமீ 200 மிமீ மற்றும் 200 மிமீ அலகுகள் வெவ்வேறு வகையான அலகுகள் நீங்கள் மென்மையான கேப்பிங் மற்றும் கடினமான கேப்பிங்கைப் பயன்படுத்தும் போது மென்மையான கேப்பிங் தொடர்ந்து கொடுக்கிறது நீங்கள் சுருக்க வலிமையை குறைக்கிறீர்கள் ஒரு கடினமான கேப்பிங் உண்மையில் பொருளின் உண்மையான வலிமையில் தலையிடலாம் மற்றும் சுருக்க வலிமையை அதிகரிக்க பங்களிக்கலாம் அல்லது இறுதி தகட்டின் கட்டுப்படுத்தும் விளைவுகளுக்கு அதிக பங்களிக்கலாம் எனவே ஒட்டு பலகையின் இந்த பயன்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆனால் உங்களிடம் அலைகள் இருந்தால் நீங்கள் மென்மையான பொருளைப் பயன்படுத்துகிறீர்கள் ஜிப்சம் பிளாஸ்டர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிமென்ட் மோர்டாரை விட செங்கல் அலகுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் எனவே ஒரு பொதுவான சோதனை இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு செங்கல் யுனிவர்சல் டெஸ்டிங்க் மெஷினில் ஃப்ளாட் வாரியாக ப்ளைவுட் மென்மையான தகடுகள் மென்மையான முடிவு தட்டுகள் ஆகியவை ஒரே மாதிரியான சுமை பரிமாற்றத்திற்கு உதவுகின்றன மேலும் நீங்கள் தோல்வியின் வலிமையை மதிப்பிடும்போது குறுக்குவெட்டின் நிகரப் பகுதியைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே உங்களிடம் துளைகள் இருந்தால் தோல்வியின் அழுத்தத்தை மொத்தப் பகுதி அல்ல நிகரப் பகுதியைப் பொறுத்து மதிப்பிடுவீர்கள் மற்றும் சுருக்கத்தின் கீழ் வழக்கமான தோல்வி முறை நீங்கள் பக்கவாட்டு வீக்கம் மற்றும் நீங்கள் செங்கற்களை சிறிய துண்டுகளாக சிறிய நெடுவரிசைகளாகப் பிரித்து அதை அழுத்தும் போது அச்சு சுருக்கமானது பக்கவாட்டு வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது ஏனெனில் பாய்ஷான் எஃபெக்ட் இந்த செங்கற்களில் தோல்வியை நீங்கள் பார்க்கும் வழி செங்கலின் வலிமையின் பெயரைப் பொறுத்தவரை அது பொதுவாக சுருக்க வலிமையைப் பின்பற்றுகிறது எனவே நீங்கள் நன்கு அறிந்திருப்பதால் கான்கிரீட்டிற்கு உங்களிடம் M20 M30 M35 மற்றும் பல உள்ளன அங்கு கான்கிரீட்டின் சிறப்பியல்பு சுருக்க வலிமையானது கான்கிரீட்டின் வலிமையைக் குறிக்கப் பயன்படுத்தப்படுகிறது இதேபோல் கொத்து வேலைகளைப் பொறுத்த வரையில் இடமானது கொத்துகளின் சராசரி சுருக்க வலிமையிலிருந்து வருகிறது மேலும் IS குறியீடுகளைப் பொறுத்தவரை இந்திய தரநிலைகளைப் பொறுத்தவரை நாங்கள் பொதுவாக 3 5 இலிருந்து சராசரியாக செல்லும் கொத்து வலிமையைக் கொண்டுள்ளோம் சுருக்க வலிமை 3 5 MPa முதல் 35 MPa வரை இருக்கும் எனவே இந்த முழு வரம்பையும் 3 5 5 7 5 10 35 MPa வரை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த கட்டத்தில் கொத்துகளை வலுவூட்டப்படாத கட்டமைப்பு அச்சுக்கலையாக பயன்படுத்துவதற்கான குறியீடு இந்த முழு வரம்பையும் அனுமதிக்கிறது என்பதை நான் சுட்டிக் காட்ட விரும்புகிறேன் வலுவூட்டப்பட்ட கொத்து வேலைகளைப் பொறுத்தவரை ஒரு வரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டது கொத்து வலுவூட்டப்பட வேண்டுமானால் செங்கல் அலகு வலிமை குறைந்தபட்சம் 7 MPa ஆக இருக்க வேண்டும் நான் இங்கே இத்துடன் இதை நிறுத்துகிறேன்